ஒரு மின் தூண்டல் இயந்திரத்தைத் தொடங்குதல் நாம் வரைந்த சமமான சுற்றை நினைவுகூருங்கள் எனது இணை அளவுரு எதுவாக இருந்தாலும் நான் அதை புறக்கணித்தேன் இணை அளவுருக்களை நான் சேர்த்தால் இது R1 இது X1 ஆகும் நிச்சயமாக இது Xm ஆக இருக்கும் இது Rc ஆக இருக்கலாம் இதுவரை நான் இதை சேர்க்கவில்லை ஆனால் இரும்பு இழப்புகளை நான் சேர்க்க விரும்பினால் இது சேர்க்கப்பட வேண்டும் பின்னர் நான் மற்றும் s ஆகிய இரண்டு கூறுகளை பெறப்போகிறேன் ஒன்று உள்ளார்ந்த இழப்பு இது ஆகும் மற்றொன்று இயந்திர வெளியீடு இது ஆகும் பின்னர் இது குறுகிய சுற்றாக இருக்கும் V1 ஆனது உள்ளீட்டு மின்னழுத்தமாக அல்லது Vs ஆனது ஒரு பேஸ் க்கான ஸ்டேட்டர் மின்னழுத்தமாக இருக்கும்போது மின் தூண்டல் இயந்திரத்தின் சமமான சுற்று இதுவாகும் இப்போது நான் இயந்திரத்தைத் தொடங்கப் போகிறேன் வேகம் பூஜ்ஜியமாகும் எனவே ஸ்லிப் ஒன்றாக இருக்கும் எனவே தொடக்கத்தில் ஸ்லிப் ஒன்றாக இருக்கும் காந்தமாக்கும் மின்னோட்டத்தை புறக்கணித்துவிட்டு தொடக்க மின்னோட்டத்தை எழுதினால் அது ஆக இருக்கும் நான் இங்கே s ஐ முற்றிலுமாக அகற்றுவேன் ஏனெனில் s ஆனது 1 s ஆனது 1 ஆக இல்லாத போது எனக்கு அது 0 01 0 02 0 03 ஆக இருக்க வேண்டும் எனவே ஐ 1 ஓம் என்று நான் கருதினால் எடுத்துக்காட்டாக இது 33 50 அல்லது 100 என்னும் காரணிகள் மூலம் பெருக்கப்படும் பெருக்கப்படும் காரணியானது ஸ்லிப் என்னவோ அதை பொறுத்தது தானாகவே மின்னோட்டம் குறைவதால் இந்த முழு ரோட்டார் மின்மறுப்பும் வீங்கியதாக இருக்கும் ரோட்டார் மின்னோட்டம் குறைந்தால் ஸ்லிப் ஆனது ஒரு சிறிய மதிப்பாக மாறும் ஆனால் ஸ்லிப் 1 ஆக இருக்கும் போது நான் பார்க்கும் இந்த மின்மறுப்பு மிகச் சிறியது இது மிகச் சிறியதாக இருப்பதால் Istart அதிகமாக உள்ளது இது உண்மையில் மிக உயர்ந்ததாக இருக்கும் DOL நேரடி ஆன்லைன் தொடக்கமாக நாம் அழைக்கும் மூன்று பேஸ் மின்னழுத்தங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இயந்திரத்தை நேரடியாகத் தொடங்குவது நிச்சயமாக ஒரு நல்ல வழி அல்ல ஒரு மின் தூண்டல் மோட்டாரின் நேரடி ஆன்லைன் தொடக்கமானது நிச்சயமாக ஒரு நல்ல வழி அல்ல இது ஒரு சுய தொடக்க இயந்திரம் தான் ஆனால் நாம் அதை நேரடியாக தொடங்க முடியாது 3 பேஸ் விநியோகத்தைப் பயன்படுத்தும் 100 கிலோ வாட் மின் தூண்டல் மோட்டார் இருப்பதாக சொல்வோம் ஏனென்றால் நான் ஈர்க்கப் போகும் மின்னோட்டம் 5 முதல் 8 மடங்கு அதிகமாக இருக்கும் TI ஆனது முழு சுமை நான் IFL 10 ஆம்பியர் என்று சொன்னால் நான் நேரடியாக 3 பேஸ் விநியோகத்துடன் இணைக்கும்போது 70 முதல் 80 ஆம்பியர் வரை பெறலாம் நீங்கள் நேரடியாகத் தொடங்கக்கூடிய தூண்டல் மோட்டரின் மதிப்பீடு என்ன என்பதற்கு பொதுவாக சக்தி அமைப்பு அதிகாரம் ஒரு வரம்பைக் கொடுத்துள்ளது நான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கொண்டிருக்கப் போகிறேன் ஒருவேளை இங்கே என் மூலம் இருக்கலாம் இது போன்ற ஒரு நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் ஐ நான் கொண்டிருக்கப்போகிறேன் டிரான்ஸ்மிஷன் லைன் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மதிப்பிலான எதிர்ப்பு மற்றும் மின் தூண்டல் கொண்டிருக்கும் எனது தொழிற்சாலை இங்கே எங்காவது அமைந்திருந்தால் நான் ஒரு பெரிய மின்னோட்டத்தை ஈர்க்கப் போகிறேன் இந்த R மற்றும் l என எல்லாவற்றிலும் நான் நிறைய வீழ்ச்சியை கொண்டிருக்கப் போகிறேன் எல்லா இடங்களிலும் வீழ்ச்சி நடைபெறுகிறது எனவே அண்டை வீட்டுக்காரர் மற்றொரு தொழிற்சாலை வைத்திருக்கலாம் நான் இயந்திரத்தைத் தொடங்கும்போது அவர்கள் இந்த இடத்தில் மின்னழுத்தத்தைப் பார்த்தால் அது மிகவும் குறைவாக இருக்கும் பொதுவாக இது 400 வோல்ட் ஆக இருக்கலாம் இப்போது அது 380 வோல்ட் அல்லது 360 வோல்ட் ஆக இருக்கும் எனவே எனது தொழில் வளாகத்திற்கு நெருக்கமான அதே வரிசையில் இணைக்கப்பட்டுள்ள சாதனங்களுக்கு இது நிச்சயமாக நல்லதல்ல பொதுவாக இந்த வகையான சுமைகளை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்பதில் மின்சாரம் வழங்குநருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் ஒரு வகையான புரிதல் உள்ளது எடுத்துக்காட்டாக நீங்கள் மின்சார விநியோகத்திலிருந்து நேரடியாக உலோகத்தை பற்றவைக்க முயற்சித்தால் என்ன நடக்கும் ஏனெனில் இது ஒரு குறுகிய சுற்று ஒரு வளைவு செய்யும் போது வெல்டிங் பெரும்பாலும் வைக்கப் படுகிறது மேலும் நீங்கள் எலக்ட்ரோடை இங்கேயே வைக்கப் போகிறீர்கள் இது ஒரு குறுகிய சுற்று எனவே ஈர்க்கப்படும் மின்னோட்டத்தின் அளவு மிக அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மின்னழுத்தம் குறைந்துவிடும் எனவே நிலையான மின்னழுத்தம் தேவைப்படும் மற்ற சாதனங்களுக்கு இது உண்மையில் மிகவும் ஆபத்தானது எனவே நீங்கள் அந்த உபகரணங்களை ஒரே லைன் ல் இணைக்க முடியாது அல்லது பயன்படுத்தக்கூடிய சாதனங்களுக்கு நீங்கள் ஒரு கட்டுப்பாடு வைக்க வேண்டும் அல்லது அதைப் பயன்படுத்த கூடாது பொதுவாக DOL தொடக்கம் கண்டிப்பாக 50 கிலோவாட் மதிப்பீட்டிற்கு குறைவான மோட்டார்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் 10 கிலோவாட் மதிப்பீடு வரை அதைப் பயன்படுத்துவது நன்மை ஆனால் நிச்சயமாக 50 கிலோவாட் மதிப்பீட்டிற்கு மேல் இல்லை எனவே ஒரு இயந்திரத்தைத் தொடங்க எனக்கு வேறு சில முறைகள் இருக்க வேண்டும் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் மற்றொரு முறை ஸ்டார் டெல்டா தொடக்கம் ஆகும் ஸ்டார் டெல்டா தொடக்கத்தில் பொதுவாக மோட்டாரின் ஸ்டேட்டர் வைண்டிங் ஆனது டெல்டா போல இணைக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறோம் எனவே நான் டெல்டா போல இணைக்கப்பட்ட மோட்டார் வைண்டிங் கொண்டிருக்கிறேன் மேலும் நான் அதில் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் நான் இந்த விஷயத்தில் ஐப் பெறப் போகிறேன் மேலும் இந்த ஒவ்வொரு பேஸ் ன் மின்மறுப்பு ஆனது Z ஆக இருக்கும் RMS மதிப்பின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்ட மின்னோட்டத்தை நான் கொண்டிருக்கிறேன் நான் அதை என்று சொல்ல வேண்டும் அதேசமயம் நான் லைன் மின்னோட்டங்களை பார்க்க முயற்சித்தால் விநியோகத்திலிருந்து எடுக்கப்படுவதும் மோட்டார் எடுக்கும் மின்னோட்டமும் வேறுபட்டது உண்மையில் மின்சார விநியோகத்திலிருந்து பெறப்பட்டது ரூட் 3 மடங்கு மோட்டார் மின்னோட்டம் ஆகும் இது பேஸ் மின்னோட்டம் மின் அமைப்பு அதிகாரிகள் இந்த ரூட் 3 மடங்கு பேஸ் மின்னோட்டத்தை மட்டுமே பார்ப்பார்கள் இதற்கு பதில் நான் இந்த ஐ பெறப்போகிறேன் ஆரம்பத்தில் வைண்டிங்கை ஸ்டார் போல இணைக்க நான் முயற்சித்தால் இசட் இசட் மற்றும் இசட் எதுவும் மாறவில்லை அதே வைண்டிங்கை நான் ஸ்டார் போல மீண்டும் இணைக்கிறேன் அதே மின்னழுத்தம் பயன்படுத்தப்படப் போகிறது அங்கே இதை Vline என்று அழைத்தோம் எனவே இதை மீண்டும் Vline என்று அழைக்கப் போகிறேன் நான் எதையும் மாற்றவில்லை அதே சக்தியை நான் மோட்டருடன் இணைக்கிறேன் ஆனால் மோட்டார் வைண்டிங்க்குகளை ஸ்டார் வடிவத்தில் இணைக்கப் போகிறேன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் என்று சொல்ல முடியும் ஒவ்வொரு பேஸ் சிலும் நான் பயன்படுத்துவது மட்டுமே எனவே நான் என்று சொல்ல முடியும் Iline delta இன் விகிதத்தைப் பார்க்க முயற்சித்தால் இது Ilinestar நான் என்று சொல்ல முடியும் நான் மூன்று மடங்கு கொண்டிருக்கப் போகிறேன் எனவே இதைச் செய்வதன் மூலம் நான் தொடக்க மின்னோட்டத்தைக் குறைக்கிறேன் ஆனால் தொடக்க திருப்பு விசை என்னவாகும் திருப்பு விசையானது மின்னோட்டத்தின் ஸ்கொயர் க்கு விகிதாசாரமானது என்று நாம் சொன்னோம் மின் காந்த திருப்பு விசை என்பது நமக்கு தெரியும் திருப்பு விசையானது ஈர்க்கப்பட்ட மின்னோட்டத்தின் ஸ்கொயர் க்கு ஒத்ததாக இருக்கும் என்று நான் வெறுமனே சொல்ல முடியும் நான் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் டெல்டாவை பொறுத்தவரை அதேசமயம் நான் என்றால் என்ன என்று பார்க்க முயற்சித்தால் நான் ஒரு கைன் ஐ பெறப்போகிறேன் திருப்பு விசை ஆனது மூன்றில் ஒரு காரணி அளவு குறையும் ஆகவே இது ஒரு ஏற்றம் மின்சார வாகனம் அல்லது லிஃப்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மின் தூண்டல் மோட்டார் எனில் இந்த தொடக்க முறை ஒரு சிறந்த வழி அல்ல ஏனெனில் அவற்றுக்கு அதிக தொடக்க திருப்பு விசை தேவைப்படுகிறது அதேசமயம் இங்கே திருப்பு விசை மிகவும் குறைவாக இருக்கிறது இங்கே நான் ஒரு நல்ல அளவு திருப்பு விசை பெறப்போவதில்லை நான் அதை டெல்டாவில் தொடங்கியிருந்தால் என் இயந்திரம் தொடங்கியிருக்கும் ஆனால் டெல்டாவை ஒரு ஸ்டார் உடன் இணைத்த பிறகு நான் ஒரு நல்ல அளவு திருப்பு விசை பெறப்போவதில்லை இவை ஒரு பெரிய திருப்பு விசை தேவை இல்லாத பயன்பாடுகளில் முக்கியமாக பயன்படும் பொதுவாக மின்விசிறி மற்றும் பம்ப் களில் பயன்படுத்தப் படுகிறது மின் விசிறிகளில் திருப்பு விசை ஆனது ஒமேகா ஸ்கொயர் க்கு விகிதாசாரமாகும் குறைந்த திருப்பு விசை ஆனது ஒமேகா ஸ்கொயர் க்கு விகிதாசாரமாகும் எனவே நான் மின் விசிறி அல்லது பம்ப் ன் டிரைவ் ஐப் பார்த்தால் ஆக இருக்கும் எனவே ஆரம்பத்தில் மிக சிறியதாக இருந்தால் அதைச் சுற்றியுள்ள பெரிய அளவிலான காற்றை இடமாற்றம் செய்ய வேண்டியதில்லை எனவே வெளிப்படையாக நான் தொடங்கும்போது எனக்கு மிகச் சிறிய திருப்பு விசை தேவைப்படும் மேலும் மேலும் வேகத்தை அதிகரிக்கும்போது எனக்கு மேலும் மேலும் திருப்பு விசை தேவைப்படும் இது மின் விசிறி அல்லது பம்ப் டிரைவிற்கு மிகவும் பொருந்தும் மற்றும் இந்த ஸ்டார் டெல்டா தொடக்கம் விவசாய பம்ப் செட்களில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்கள் விவசாய பம்ப் செட்களில் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் அவை தொடங்கும் நேரத்தில் மிகச் சிறிய திருப்பு விசை தேவைப்படுகிறது மற்றும் பொதுவாக நேர தாமதம் இருக்கும் இது அநேகமாக 0 5 விநாடிகள் அல்லது 0 7 விநாடிகள் ஸ்டார் ஆக இருக்கும் அதன் பிறகு அது தானாகவே டெல்டாவுக்கு மாறும் எனவே அது நிகழும்போது வைண்டிங்கின் இரு முனைகளும் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் நான் A B C மூன்று பேஸ் வைண்டிங்க்குகளை கொண்டிருக்கப் போகிறேன் என்றால் இதை நான் A ஆகவும் இதை B ஆகவும் இதை C ஆகவும் கொண்டிருக்கப் போகிறேன் எனக்கு ஸ்டார் தேவைப்பட்டால் நான் உண்மையில் இங்கே தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும் இங்கே தொடர்புகள் இருக்க வேண்டும் எனவே இவை இரண்டும் இருக்க வேண்டும் இவை ஆரம்ப தொடர்புகள் இவைகள் மூடப்படும் நான் இங்கு A B C மூன்று பேஸ் சப்ளை தர போகிறேன் இது மூடப்படும் தொடக்கத் தொடர்பாக இருக்கும் இது டெல்டாவில் இணைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினால் இங்கிருந்து இதுபோன்ற ஒன்றை நான் பெறுவேன் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கும் எனவே இது இயங்கும் போது இருக்கும் அமைப்பு ஆகும் இன்னும் ஒன்று இப்படி இருக்க வேண்டும் எனவே இது மீண்டும் இயக்க நிலை தொடர்பு மூன்றாவது ஒன்று இதற்கும் இதற்கும் இடையில் இணைக்கப்பட வேண்டும் இது இயங்கும் மற்றொரு தொடர்பாக இருக்கும் தொடக்க தொடர்புகள் திறக்கப்படும் இயங்கும் தொடர்புகள் மூடப்படும் பின்னர் அது டெல்டாவில் தானாக இணைக்கப்படும் அதன் பின்னர் அது அதிக திருப்பு விசையை எடுக்கும் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டிங் என்பது விவசாய பம்ப் செட்களில் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் தயவுசெய்து கவனிக்கவும் நான் தொடக்க தொடர்புகளைத் திறக்கும்போதும் பின்னர் அதை இயக்க தொடர்பு வடிவமைப்பில் இணைக்கும்போதும் ஒரு மிகக் குறுகிய காலத்திற்கு சுற்றில் ஒரு இடைவெளி விழுகிறது எனவே உங்கள் சுமை அதைத் தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இது அது தண்ணீரை மட்டுமே வழங்கும் பம்ப் என்பதால் அது பரவாயில்லை சிறிது நேரம் குறைப்பு நடந்தால் ஒன்றும் ஆகாது மிகச் சிறந்த துல்லியம் கோரப்படாத இடங்களில் இவை சரியாக இருக்கும் இது சுற்றில் ஒரு இடைவெளியைக் கொண்டிருக்கும் நிச்சயமாக இது ஸ்டார் ல் இருந்து டெல்டாவிற்கு மாறும்போது மேலும் ஒரு பிரச்சனையும் இருக்கலாம் எனக்கு ஒரு பேக் EMF இருக்கலாம் நான் சுற்று உடைத்து மீண்டும் இணைக்கும்போது ஒரு மின்மாற்றியில் இருப்பதை போல ஒரு பேக் EMF இருக்கும் தூண்டப்பட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் விநியோக லைன் ல் இருந்து வரும் மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் அவை முழுமையற்ற எதிர்ப்பாக இருந்தால் எனக்கு ஒரு பெரிய அளவு மின்னோட்டம் இருக்கும் அவை 180 டிகிரி அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்கும் நான் பின் EMF ஐ இப்படி பெறப் போகிறேன் என்றால் இதுபோன்ற மின்னழுத்தத்தை நான் கொண்டிருக்கிறேன் இது இந்த புள்ளிக்கும் தூண்டப்பட்ட EMF எதுவாக இருந்தாலும் அதற்கு இடையிலும் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு பேக் EMF கள் அதாவது பேக் EMF மற்றும் பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தம் ஆகிய இரண்டும் ஒன்றை ஒன்று முற்றிலும் எதிர்க்கின்றன என்றால் இந்த வைண்டிங்க்குகள் ஒவ்வொன்றும் மிகப் பெரிய மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்த வேண்டும் அவை 180 டிகிரி அவுட் ஆப் பேஸ் ல் உள்ளன அவை உண்மையில் ஒரே பேஸ் ல் இருந்தால் மோட்டார் வைண்டிங்குகளில் இருக்கும் மின்னழுத்தம் எனக்கு இருக்காது இதுபோன்ற பயன்பாடுகளில் நான் சுற்றுகளை உடைத்து மீண்டும் இணைக்கும் போது இவை பொதுவாக எழும் உள்ளார்ந்த சிக்கல்களாகும் இது சுற்றுகளை உடைத்து மீண்டும் இணைக்கிறது ஸ்டார் டெல்டா தொடக்கத்தில் பொதுவாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சினைகளில் இதுவும் ஒன்றாகும் ஒன்று Eb மற்றொன்று Vapplied எனவே அவை முற்றிலும் அவுட் ஆப் பேஸ் ஆக இருந்தால் நான் ஒரு பெரிய சிக்கலைப் பெறப்போகிறேன் எனவே மோட்டாரை தொடங்குவதற்கான கூடுதல் முறைகள் உள்ளன இவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சாத்தியமான ஓரளவு துல்லியமான தொடக்கத்தையும் எனக்குத் தரும் நாம் DOL ஐப் பார்த்தோம் ஸ்டார் டெல்டா தொடக்கத்தையும் பார்த்தோம் நாம் விவாதிக்கப் போகும் மூன்றாவது முறை ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஆய்வகத்தில் எலக்ட்ரோ மெக்கானிக்ஸ் ஆய்வகத்தில் பொதுவாகப் பயன்படுத்தியது இது தான் நம்மிடம் மூன்று பேஸ் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் இருக்கும் எனவே நாம் உண்மையில் பார்ப்பது என்னவென்றால் இங்கே நான் வைத்திருக்கும் மூன்று பேஸ் சப்ளை மற்றும் நான் மூன்று பேஸ் வேரியாக்கை கொண்டிருக்கப் போகிறேன் இது ஸ்டார் போல இணைக்கப்பட்டதாக இருந்தாலும் அது இப்படித்தான் இணைக்கபட்டிருக்கும் இது A B C மற்றும் இது மூன்று பேஸ் வேரியாக் ஆகும் இப்போது இந்த இரண்டையும் வேறுபடுத்திக் காட்ட எனது மின் தூண்டல் மோட்டாரை இங்கே வைக்கப் போகிறேன் மின் தூண்டல் மோட்டார் வைண்டிங்க்குகளை நான் வரைகிறேன் மீண்டும் நான் அதை ஸ்டார் ஆக காண்பிக்கிறேன் அது ஸ்டார் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது டெல்டா ஆகவும் இருக்கக்கூடும் எனவே இது எப்படி இருக்கப் போகிறது எனவே இது ஸ்டேட்டர் மற்றும் இங்கே இது ரோட்டார் நான் ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டரைக் காட்டுகிறேன் எனவே இது ரோட்டார் இது ஸ்டேட்டர் எனவே ஒட்டுமொத்தமாக இது மின் தூண்டல் மோட்டார் ஆகும் இப்போது இங்கிருந்து நான் இதை ஒரு பேஸ் உடன் இணைக்கிறேன் இதை மீண்டும் மற்றொரு பேஸ் உடன் இணைக்கிறேன் அதை மூன்றாம் பேஸ் உடன் இணைக்கிறேன் மின்னழுத்தத்தின் மிகச் சிறிய பகுதியை நான் பயன்படுத்துகிறேன் என்பதை நினைவில் கொள்க ஏனெனில் இது ஜாக்கி புள்ளி அல்லது மாறி புள்ளி நூறு திருப்பங்கள் இருந்தால் நான் கொடுப்பது 10 திருப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும் நான் மிகக் குறைந்த அளவிலான மின்னழுத்தத்தை சீரான முறையில் பயன்படுத்துகிறேன் மூன்று பேஸ் களும் சீரானவை ஏனென்றால் மூன்று பேஸ் வேரியாக் ஜாக்கி ஒரு சீரான முறையில் நகரும் நான் ஒற்றை பேஸ் வைண்டிங்கை பார்க்க முயற்சித்தால் இங்கே என் வேரியாக் உள்ளது இது மின்சார விநியோகம் Vsupply மற்றும் நான் ஒரு ஜாக்கி புள்ளியை இணைத்து பின்னர் இதை மோட்டருக்குப் கொடுக்கப் போகிறேன் இங்கே n எண்ணிக்கையிலான திருப்பங்கள் இருப்பதாக நான் சொன்னால் நான் ஒரே ஒரு திருப்பத்தை மட்டுமே பயன்படுத்துகிறேன் எடுத்துக்காட்டாக n 1 என்பது விநியோகத்தின் மின்னழுத்தத்திற்கும் மின் தூண்டல் மோட்டருக்கு பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்திற்கும் உள்ள விகிதம் ஆகும் மோட்டார் வழியே பாயும் மின்னோட்டமாக கொண்டிருப்பேன் இது Z என்று நான் சொன்னால் மின்மறுப்பு Z ஆகும் இது இப்படி இருக்கும் எனவே வெளிப்படையாக நான் முறுக்குவிசையை பார்க்க முயற்சித்தால் நான் பெற வேண்டும் வேரியாக் இல்லாதிருந்தால்திருப்பு விசை ஆக இருந்திருக்கும் திருப்பு விசை காரணி அளவு குறைந்துள்ளது உண்மையான Te ல் அளவு குறைந்த திருப்பு விசையை பெறுவேன் அசல் திருப்பு விசையை அதனுடன் ஒப்பிடும்போது அது ஆக இருக்கப் போகிறது ஆனால் நான் உண்மையில் இங்கே மின்னோட்டத்தைப் பார்த்தால் நான் மின்னழுத்த விகிதமாக n 1 ஐப் பெற்றிருப்பதால் மின்னோட்டம் 1 n ஆக மாறும் ஏனென்றால் நான் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த விஷயத்தில் நான் இதை Vprimary அல்லது Vsupply என்று சொன்னால் இது Vmotor ஆகும் எனவே நான் என்று சொல்ல வேண்டும் இது எப்போதும் செல்லுபடியாகும் எனவே நான் அடிப்படையில் ஐப் பெறப்போகிறேன் நான் ஒரு வேரியாக் ல் முதன்மை பக்கம் மற்றும் இரண்டாம் பக்கத்தின் திருப்ப விகிதமாக n 1 ஐப் பயன்படுத்தும் போது மின்னோட்டம் மற்றும் திருப்பு விசை இரண்டும் உண்மையில் இன் காரணியால் குறைக்கப்படுகின்றன n 1 க்கு பதிலாக எனக்கு 1 உள்ளது என்று கருதினால் இது ஸ்டார் டெல்டா துவக்கத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது அப்போது ஸ்டார் டெல்டா தொடக்கத்துக்கும் இந்த ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் தொடக்கத்துக்கும் எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் டெல்டாவிலேயே மோட்டார் வைண்டிங்க் இணைக்கப்பட்டிருப்பதாக நான் கருதினால் ஆனால் நான் 1 ஐக் கொண்ட ஒரு வேரியாக் கை இடையில் சொருகி இருந்தால் அது ஒரு ஸ்டார் டெல்டா தொடக்கத்துக்கு ஒத்ததாகவே செயல்படும் அதிக தொடக்க திருப்பு விசை தேவைப்படும் சுமைகளுக்கு இந்த முறையும் உண்மையில் நல்லதல்ல ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் தொடக்க முறையான மூன்றாவது முறையைப் பற்றி இது நமக்குச் சொல்கிறது தொடங்குவதற்கு இன்னும் ஒரு முறை உள்ளது நாம் பார்க்க விரும்பும் அடுத்த முறையானது மின்மறுப்பு தொடக்கமாகும் இது டிசி மோட்டார் விஷயத்தில் நாம் செய்ததைப் போன்றது டிசி மோட்டரில் நாங்கள் ஒரு பெரிய ஆர்மேச்சர் எதிர்ப்பைச் செருகினோம் அதைப் போலவே இங்கே எனது மின்சக்தியுடன் தொடர் இணைப்பில் ஒரு பெரிய மின்மறுப்பைச் செருகுவேன் நான் பெறும் மூன்று பேஸ் சப்ளை இது என சொல்லலாம் எனவே நான் இது போன்ற ஒரு வெளிப்புற மின்மறுப்பைச் செருகப் போகிறேன் எனவே இவை மூன்று பேஸ் க்கான மின்மறுப்புகள் இது ஒரு R jX இது ஒரு R jX மற்றும்இதுவும் ஒரு R jX பின்னர் இது எனது மூன்று பேஸ் மின் தூண்டல் மோட்டாரின் ஸ்டேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது எனது மூன்று பேஸ் மின் தூண்டல் மோட்டார் நான் இதை இப்படி இணைத்துள்ளேன் எனவே இவை மூன்று பேஸ் விநியோகங்கள் A B C ஈர்க்கப்பட்ட ஒட்டுமொத்த மின்னோட்டம் குறைந்துவிடும் ஏனெனில் முதலில் நாம் வெளிப்பாட்டை என்று எழுதினோம் இது மொத்த மின்மறுப்பாக இருக்கும் அதேபோல் நான் கொண்டிருப்பேன் மற்றும் வி 1 என்பது பயன்படுத்தப்படும் மின்னழுத்தமாகும் எனவே இது I பேஸ் ஆக இருக்கும்

ஆகவே வெளிப்புறத்திலிருந்து மோட்டருக்கு R மற்றும் X சேர்க்கப்படுவதால் ஒவ்வொரு பேஸ் ன் மின்னோட்டமும் குறையும் நான் மின்னோட்டத்தைக் குறைப்பேன் எனவே நிச்சயமாக திருப்பு விசையும் குறையும் துவக்கத்தின் போது நீங்கள் மின் தூண்டல் மோட்டாரைப் பார்த்தால் இது போன்ற சமமான சுற்றை பார்க்கிறீர்கள் இது R1R2l ஆக இருக்கும் என்று நான் சொன்னேன் நான் X1X2l ஐப் பெறப் போகிறேன் நான் V1 ஐப் பயன்படுத்தப் போகிறேன் இதுதான் தூண்டல் மோட்டரின் ஆரம்ப நிலை நான் நிச்சயம் ஒரு காந்தமாக்கும் எதிர்வினையை கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் ஃப்ளக்ஸ் ஐ நிறுவ வேண்டும் எனவே காந்தமாக்கும் எதிர்வினையை தோராயமாக நான் இங்கே காட்ட முடியும் இது ஒரு தோராயமாகும் இது எனது Xm எனவே மோட்டரின் சக்தி காரணியைப் பார்த்தால் தொடக்க நிலையில் இது மிகவும் நன்றாக இருக்காது ஏனென்றால் உங்களிடம் R1R2l இருக்கிறது R2l ஆனது பொதுவாக ஸ்குரில் கேஜ் மின் தூண்டல் மோட்டார்களில் சிறியதாக இருக்கும் தடிமனான ரோட்டார் பார்கள் இருப்பதால் எனக்கு அதிக எதிர்ப்பு இருக்காது R1 க்கு சில மதிப்பு இருக்கலாம் காற்று இடைவெளி மற்றும் கசிவு ஓரளவு இருப்பதால் X1 மற்றும் X2l ஆகியவை உண்மையில் மிகச் சிறிய மதிப்பைக் கொண்டிருக்கப்போவதில்லை X1 மற்றும் X2l ஆகியவை உண்மையில் கசிவு மதிப்புகளாக இருக்கும் அவை ஓரளவு பெரியவை Xm உண்மையில் ஒரு நல்ல அளவு மின்னோட்டத்தை ஈர்க்கப் போகிறது ஏனெனில் எனக்கு காற்று இடைவெளி உள்ளது எனவே தொடக்க சக்தி காரணி நன்றாக இருக்காது அந்த விஷயத்தில் அது நல்லதல்ல என்றால் நான் R மற்றும் jX ஆகியவற்றைச் சேர்த்தால் நான் பெறப்போகும் சக்தி காரணி எதுவாக இருந்தாலும் அதனுடன் சேர்ந்து இதுவும் வேலை செய்யும் நான் R ஐ விட X ஐ அதிகமாக சேர்த்தால் எனக்கு மிகவும் மோசமான சக்தி காரணி கிடைக்கும் ஆனால் எனக்கு அதிக வெப்ப இழப்பு இருக்காது நான் அதிக எதிர்ப்பும் குறைவான X ம் கொண்டிருந்தால் சக்தி காரணி மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் எனக்கு நல்ல அளவு வெப்ப இழப்பு இருக்கும் எனவே எனக்கு ஒரு நல்ல குளிரூட்டும் ஏற்பாடு இருந்தால் நான் விரும்பியதை தீர்மானிக்க முடியும் நான் சக்தி காரணியை மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொள்ளப் போகிறேன் அதன் பின்னர் நான் ஒரு பெரிய எதிர்ப்பையும் சிறிய எதிர்வினையையும் சேர்க்க முயற்சிக்கலாம் ஆயினும்கூட இது ஒரு நஷ்டமான முறையாகும் ஒரு நல்ல அளவிலான தொடக்க திருப்பு விசையை பொறுத்த வரை இது நல்ல செயல்திறனை உங்களுக்கு வழங்கப்போவதில்லை தொடக்க திருப்பு விசை இன்னும் குறைவாகவே இருக்கும் தொடங்குவதற்கான இந்த குறிப்பிட்ட முறையைப் பொறுத்தவரை நாம் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சினைகளில் இதுவும் ஒன்றாகும் நம்முடைய தேவையை பொறுத்து மின்மறுப்பு தொடக்கத்தில் பெரிய R குறைவான X குறைவான R பெரிய X அல்லது இரண்டும் சமமாக இருக்கலாம் மின் தூண்டல் மோட்டாரைத் தொடங்க ஏசி மின்னழுத்த கட்டுப்படுத்தியைக் பயன்படுத்த முடியுமா பவர் எலக்ட்ரானிக்ஸ் பாடத்திட்டத்தில் முன்பு ஏசி மின்னழுத்த கட்டுப்படுத்திகளைப் பற்றி பார்த்தோம் இது பொதுவாக மென்மையான தொடக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் மின் தூண்டல் மோட்டருக்கு பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்தை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் எஸ் மதிப்பை கொண்டிருக்க முடியும் எனவே மின் தூண்டல் மோட்டருக்கு பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்தின் ஆர் எஸ் மதிப்பு மெதுவாக அதிகரிக்கப்படுகிறது இந்த திசையில் ஒரு தைரிஸ்டரின் உதவியுடனும் இந்த திசையில் மற்றொரு தைரிஸ்டரின் உதவியுடனும் இது செய்யப்படுகிறது இதேபோல் நான் மூன்று ஜோடிகளைப் பெறப்போகிறேன் இது இரண்டாவது ஜோடி மற்றும் இது போன்ற மூன்றாவது ஜோடியை நான் பெறப்போகிறேன் இவை மூன்று பேஸ் மின்சாரம் A B C மற்றும் இதை நான் மின் தூண்டல் மோட்டருடன் இணைக்கப் போகிறேன்

இது இப்படி இணைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் எனவே நான் 100 டிகிரி அல்லது 120 டிகிரி பயரிங் கோணத்தில் தொடங்கலாம் ஒரு பெரிய பயரிங் கோணத்துடன் தொடங்கலாம் எனவே நான் ஒரு பேஸ் ஐ மட்டுமே பார்க்க போகிறேன் இது எனது பயன்பாட்டு மின்னழுத்தம் என்றால் நான் 100 டிகிரி பயரிங் கோணத்தைப் பார்த்தால் இந்த அளவு மின்னழுத்தத்தை மட்டுமே நான் பயன்படுத்தப் போகிறேன் மெதுவாக நான் பயரிங் கோணத்தை மாற்றலாம் இயந்திரம் வேகத்தை அதிகரிக்கும் போது இது குறைகிறது இயந்திரம் வேகத்தை அதிகரிக்கும் போது நான் அதிக பேக் ஈ எஃப் பெறுவேன் இதனால் தானாகவே மின்னோட்டம் குறையும் அந்த நேரத்தில் பயரிங் கோணத்தை குறைக்க நான் முயற்சி செய்யலாம் ஆகவே வேகம் அதிகரிக்கும் போது α குறைகிறது எனவே இது மோட்டருக்கு பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்தின் ஆர் எஸ் மதிப்பை வேறுபடுத்துகிறது மேலும் நான் ஒரு முழுமையான கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க முடியும் ஏனென்றால் பயரிங் கோணம் என் சொந்த விருப்பப்படி மாற்றப்படுவதைப் பார்க்கிறேன் எனவே மோட்டார் மற்றும் சுமை அமைப்பின் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்தின் அளவை நான் நிச்சயமாக சரி செய்ய முடியும் எனவே இது மீண்டும் வழங்கப்பட்ட ஒரு நல்ல விருப்பமாக தெரிகிறது தொடக்க திருப்பு விசை தேவை மிக அதிகமாக இல்லை தொடக்க திருப்பு விசை தேவை அதிகமாக இருந்தால் மீண்டும் நான் மின்னழுத்தத்தின் குறைந்த மதிப்பை மட்டுமே பயன்படுத்துகிறேன் பின்னர் நான் ஒரு நல்ல அளவு மின்னோட்டம் அல்லது நல்ல அளவிலான திருப்பு விசையை எவ்வாறு பெறுவேன் அதிக திருப்பு விசை தேவைப்பட்டால் இது நிச்சயமாக நல்லதல்ல இன்னும் ஒரு பெரிய சிக்கல் ஹார்மோனிக்ஸ் நாம் நிச்சயமாக சைனூசாய்டல் மின்னழுத்தம் அல்லது சைனூசாய்டல் மின்னோட்டத்தைப் பார்க்கவில்லை எதுவுமே சைனூசாய்டல் அல்ல எனவே மோட்டார் மூன்றாவது ஹார்மோனிக் ஐந்தாவது ஹார்மோனிக் ஏழாவது ஹார்மோனிக் ஐ கொண்டிருக்கும் இது உண்மையில் மோட்டரின் சரியான வேலைக்கு இடையூறு விளைவிக்கும் உண்மையில் ஹார்மோனிக் விநியோகம் கொடுக்கும் போது மின் தூண்டல் மோட்டார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் நாம் ஒரு இன்வெர்ட்டர் மூலம் விநியோகம் கொடுக்கப்படும் மின் தூண்டல் மோட்டருக்குச் செல்லும்போது அந்த நேரத்தில் அதைப் பற்றி விரிவாகப் பேசுவோம் ஆனால் மின் தூண்டல் மோட்டருக்கு தேவையற்ற ஹார்மோனிக்ஸ் மூலம் விநியோகம் கொடுப்பது நிச்சயமாக ஒரு நல்ல வழி அல்ல நாம் இதுவரை விவாதித்தவை அனைத்தும் ஸ்குரில் கேஜ் மற்றும் வூண்ட் ரோட்டார் மின் தூண்டல் மோட்டார் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும் ஏனெனில் நான் ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து தூண்டல் மோட்டாரின் வேலையில் தலையிடுகிறேன் இதனால் வூண்ட் மின் தூண்டல் மோட்டார் மற்றும் ஸ்குரில் கேஜ் மின் தூண்டல் மோட்டார் ஆகிய இரண்டிற்கும் நிச்சயமாக இது வேலை செய்யும் எனவே வூண்ட் ரோட்டார் மின் தூண்டல் மோட்டருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய மற்றொரு முறையைப் பார்க்கிறோம் இது வூண்ட் ரோட்டார் மின் தூண்டல் மோட்டரின் துவக்க ரோட்டார் எதிர்ப்பு எனவே நீங்கள் உண்மையில் வூண்ட் ரோட்டார் மின் தூண்டல் மோட்டாரை வரைந்தால் இது எனது ஸ்டேட்டர் ஸ்டேட்டர் அடிப்படையில் ஒரே மாதிரியானது ரோட்டரைப் பொருத்தவரை வூண்ட் ரோட்டரில் பொதுவாக இது போன்ற மூன்று வைண்டிங்குகளை காண்பிப்போம் அவை ஸ்லிப் ரிங்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன இதற்கும் ஸ்குரில் கேஜ் க்கும் இடையிலான வேறுபாடு என்னவெனில் பொதுவாக இதை இப்படி காண்பிப்போம் எனக்கு இங்கே ஸ்டேட்டர் உள்ளது இது ரோட்டார் இது ரோட்டார் பட்டிகளைக் காட்டுகிறது எனவே இது ஸ்குரில் கேஜ் மோட்டரின் பிரதிநிதித்துவம் ஆகும் அதேசமயம் இது ஸ்லிப் ரிங் தூண்டல் மோட்டரின் பிரதிநிதித்துவம் ஆகும் சி மோட்டார் உங்களுக்குத் தெரியும் டி சி மோட்டார் எப்போதுமே இரண்டு பிரஷ்களுடன் இதுபோன்று குறிப்பிடப்படுகிறது ஏனென்றால் இன்னும் சில குழந்தைகள் தூண்டல் மோட்டாரை வரைந்து இரண்டு பிரஷ்களை காண்பிப்பதை நான் காண்கிறேன் தயவுசெய்து அதை எப்போதும் செய்ய வேண்டாம் இரண்டு முனைகளிலிருந்து நீண்டு செல்வது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு வரைபடத்தை வரையும் போது நிச்சயமாக இந்த பிரதிநிதித்துவம் மிக முக்கியமானது இப்போது இவை ரோட்டரின் வெளியே கொண்டு வரப்பட்ட மூன்று முனையங்கள் நான் இங்கே கூடுதல் எதிர்ப்பை இணைக்க முடியும் ஆனால் நிச்சயமாக அவை மூன்று கட்ட எதிர்ப்பாக இருக்க வேண்டும் எனக்கு இது போன்ற பல எண்ணிக்கையிலான எதிர்ப்புகள் இருந்தால் வேகம் மேலும் மேலும் அதிகரிக்கும்போது நான் அவற்றை குறுகிய சுற்றுக்கு கொண்டு செல்ல முடியும் எனவே இந்த எதிர்ப்புகள் ஒவ்வொன்றிலும் பொதுவாக தொடர்புகளை நான் வைத்திருப்பேன் இவை இயந்திரங்கள் மேலும் மேலும் வேகத்தை அதிகரிப்பதால் மூடப்படலாம் இந்த ஒவ்வொரு எதிர்ப்பிற்கும் நான் தொடர்புகளைக் காட்டுகிறேன் எனவே இதேபோல் அடுத்த எதிர்ப்பிற்கான தொடர்புகளை நான் வைத்திருப்பேன் மோட்டார் வேகத்தை மேலும் மேலும் அதிகரிப்பதால் அவை மூடப்படும் இது வெளிப்புறம் ஒன்றாக இருக்கும் R என்று நான் சொன்னால் தூண்டல் மோட்டாருக்கு என எழுதினோம் காந்தமாக்கும் மின்னோட்டமான Im ஐ நாம் புறக்கணித்தால் நான் என்று சொல்ல வேண்டும் நான் Te starting ஐப் பார்க்கிறேன் என்றால் நான் ஐ எழுத முடியும் ஏனெனில் s 1 இந்த வெளிப்பாட்டை நான் பார்க்க முயற்சித்தால் இதில் R2l வருகிறது ரோட்டார் எதிர்ப்பை என்னால் அதிகரிக்க முடிந்தால் நான் தொடக்க மின்னோட்டத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் தொடக்க திருப்பு விசையையும் அதிகரிக்கிறேன் நான் எப்படியாவது ரோட்டரை டெம்பர் செய்தால் இந்த எதிர்ப்பால் துவக்கத்தின் போது எனக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் நான் தொடக்க மின்னோட்டத்தை குறைப்பேன் ஆனால் ஸ்குரில் கேஜ் ல் எனக்கு கிடைத்த தொடக்க திருப்பு விசை குறைப்பு அங்கே நான் அதை ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து மட்டுமே டேம்பேர் செய்ய வேண்டியிருந்தது ரோட்டார் பக்கத்தில் என்னால் எதையும் டேம்பேர் முடியாது என்னால் ரோட்டார் பக்கத்தைத் தொட முடியாது அதேசமயம் இங்கே நான் நிச்சயமாக ரோட்டார் எதிர்ப்பைத் தொட முடியும் ரோட்டார் எதிர்ப்பை என்னால் மாற்ற முடியும் ஒரு ஸ்குரில் கேஜ் உடன் ஒப்பிடும்போது நான் ஒரு நல்ல அளவு தொடக்க திருப்பு விசையை பெற முடியும் மின்னோட்டத்தை குறைக்காமல் இருந்திருந்தால் நான் இன்னும் அதிக திருப்பு விசையைப் பெற்றிருப்பேன் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் தொடக்க மின்னோட்டத்தையும் குறைப்பது நம் நோக்கங்களில் ஒன்றாகும் நான் தொடக்க மின்னோட்டத்தை குறைக்கும் போது தொடக்க திருப்பு விசையை வெகுவாகக் குறைக்கிறேன் ஸ்குரில் கேஜ் தூண்டல் மோட்டருடன் ஒப்பிடும்போது நான் அதை வெகுவாகக் குறைக்கவில்லை எனவே ரோட்டார் எதிர்ப்புக் கட்டுப்பாடு உண்மையில் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் ஒன்று நிச்சயமாக மின்னோட்டம் குறைகிறது மற்றும் கேஜ் மோட்டார் அளவுக்கு திருப்பு விசை குறையாது ஏனென்றால் இந்த எதிர்ப்பு அளவுருவை நான் பகுதியில் அதிகமாக பெறப் போகிறேன் நான் R2l Rexternal ஐ கொண்டிருக்கப் போகிறேன் இது நான் சேர்த்த வெளிப்புற எதிர்ப்பாகும் மேலும் சக்தி காரணி கூட குறையாது சக்தி காரணி மிகவும் நன்றாக இருக்கும் நான் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் ஓரளவு நன்றாக இருக்கும் ஏனென்றால் நான் இதைப் பெறப்போகிறேன் சமமான சுற்றை நினைவுகூருங்கள் நான் R1 X1 Xm ஐக் கொண்டிருப்பேன் மேலும் நான் R2lRexternalls ஐயும் கொண்டிருப்பேன் நான் X2l ம் கொண்டிருப்பேன் ரோட்டார் எதிர்ப்பு தொடங்கும் நேரத்தில் இது எனக்கு சமமான சுற்று ஆகும் ரோட்டார் எதிர்ப்பை மட்டும் டேம்பேர் செய்ய போகிற கடைசி முறையைத் தவிர இரண்டு மோட்டார்களுக்கும் பொதுவான தொடக்க முறைகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம்